TALG இன் தொகுதி 1 இன் யூனிட் 15 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு இந்த யூனிட் பாட விளைவுகளை அடிப்படையிலான கல்வி என்பது தான் முந்தைய யூனிட்டில் விளைவு மற்றும் செல்லின் முகவரி ஆகியவற்றின் அடிப்படையில் பேச முயன்றோம் இந்த யூனிட்டில் ஒரு பாடத்தின் விளைவுகளை அட்டவணையில் பொருத்த முயற்சிப்போம் ஒரு பாடத்தின் பாட விளைவை பற்றி நாம் இப்போது பேசுகிறோம் அதாவது நாம் பாடங்களைப் பற்றி பேசுகிறோம் அவை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி எனவே நீங்கள் பார்க்கும் எந்தவொரு பாடமும் பாடத்திட்டத்தின் மற்ற படிப்புகளிலிருந்து தனியாக கருதப்படவோ அல்லது தனிமைப்படுத்தவோ முடியாது என்பதை ஒருவர் நினைவில் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தில் பி ஏ ஆகியவற்றை கொண்டுள்ளது எனவே ஒரு பாடத்திட்டத்தில் எந்தவொரு பாடத்தையும் மற்ற பாடத்திலிருந்து தனியாகப் பார்க்க முடியாது எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து இளங்கலை மற்றும் பி ஜி

ஓ க்களை அடைவது பற்றி நாம் பேசும்போது எதையாவது அடைய முயற்சிப்பதை அந்தத் பாடதிட்டத்தில் பயிலும் அனைத்து மாணவர்களும் செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட சில எலெக்ட்டிவ் பொறுத்தவரை அனைத்து மாணவர்களும் ஒரே செயலில் பங்கேற்க மாட்டார்கள் எந்த பாடத்திட்டத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும் எதற்கு கூடாது என்பது பற்றி பின்னர் உரையாற்றப்படும் பாடங்களுக்கு வருவோம் பாடங்கள் கருதப்பட வேண்டும் முக்கிய பாடத்திட்டங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்றன தற்போதைய சிபிசிஎஸ் உள்ளது என்பது பொருள் அதாவது நீங்கள் புதிய விஷயங்களை உரையாற்றவில்லை ஆனால் நீங்கள் மறுபரிசீலனை செய்கிறீர்கள் மாணவர் ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட விஷயங்களுடன் ஈடுபடுகிறார் நீங்கள் 4 0 0 4 0 2 அல்லது 5 1 0 மற்றும் 0 0 2 0 0 1 மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் பல சேர்க்கைகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அனைத்தும் அனுமதிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக திறன் மேம்பாட்டு பாடங்களுக்கு 2 கிரெடிட்கள் கொடுக்கப்படுகின்றன இதன் பொருள் என்னிடம் 0 0 2 அல்லது 1 0 1 அனைத்து சாத்தியங்களும் உள்ளன இப்போது ஒரு விஷயம் நடந்துள்ளது கிரெடிட் அமைப்பு என்றால் என்ன ஒரு செமஸ்டரில் வாரத்திற்கு 1 மணிநேர வகுப்பறை தொடர்பு ஒருவருக்கு ஒரு செமஸ்டரில் 15 16 கற்பித்தல் வாரங்கள் இருக்கலாம் நீங்கள் எவ்வாறு கணக்கிட விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது எங்களுக்குத் தெரிந்த சில கல்வி நிறுவனங்களில் 14 கற்பித்தல் வாரங்கள் மட்டுமே உள்ளன மீதமுள்ளவை அனைத்தும் சம்பந்தப்பட்ட தேர்வுகள் டெஸ்ட் என்பது ஒரு செமஸ்டரில் வாரத்திற்கு 1 மணிநேர வகுப்பறை அமர்வு தொடர்பு என வரையறுக்கப்படுகிறது எனவே ஒரு கிரெடிட் அமர்வுகள் இருக்கும் அது ஏன் முக்கியமானது ஏனென்றால் பாடத்தின் நோக்கம் அல்லது ஒரு பாடத்தில் கையாளப்படும் பாட அளவுகள் நம்மிடம் உள்ள வகுப்பறை தொடர்புகளின் நேரத்தின் எண்ணிக்கையுடன் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக என்னால் 2 0 0 பாடம் இருக்க முடியாது அவர்களுக்கு 70 வகுப்பறை அமர்வுகள் கொடுக்கலாம் அவை முற்றிலும் பொருந்தாது மற்றும் யுஜிசி விதிமுறைக்கு எதிரானவை சில இடங்களில் அது நடப்பதாக தெரிகிறது இந்த கிரெடிட் சில காலத்திற்கு முன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே நீங்கள் கையாளப்படும் பாட அளவையும் வகுப்பறை நேரங்களின் எண்ணிக்கையும் தீர்மானிக்கும் என்பதில் ஒருவர் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் இதை நாம் மீண்டும் செய்ய விரும்புகிறோம் ஒரு பாடத்தின் முடிவில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி தெளிவாக இருக்கும்போது மாணவர்கள் நன்றாகக் கற்றுக்கொள்கிறார்கள் நிச்சயமாக விளைவுகள் இடையில் சீரமைப்பு பாட விளைவுகள் மற்றும் சைக்கோமோட்டர் டொமைன் முற்றிலும் அடையாளம் காணப்பட்ட சில செயல்பாடுகளை வெற்றிகரமாகச் செய்ய முடியும் ஒரு பாட விளைவு அதுதான் ஒரு பாட விளைவுவின் மிக முக்கியமான அம்சம் அதை அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் எந்தவொரு விளைவையும் பற்றி நீங்கள் பேசும்போது அது வெளிப்படையானதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு பண்புகளையும் அது பூர்த்தி செய்யாவிட்டால் அது ஒரு விளைவு அல்ல அது நிச்சயமாக ஒரு பாட விளைவு அல்ல விளைவுகளை எவ்வாறு எழுதுவது எடுத்துக்காட்டாக கற்றல் விளைவுகள் அல்லது கற்பித்தல் அவை அனைத்து கல்வியாளர்கள் அல்லது கல்வி அல்லது கல்வி உளவியல் துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் ஒரு செய்தி அல்லது அக்கறை யாகவும் இருந்தன ஆரம்பகாலங்களில் ஒன்று இந்த கற்றல் விளைவுகளை எவ்வாறு அடைவது என்பது பற்றி பேசும் மேகர் இன்றும் சுறுசுறுப்பாக இருப்பதால் 1962 ஆம் ஆண்டில் ஒரு கற்றல் விளைவுக்கு 3 கூறுகள் இருக்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார் ஒன்று செயல்திறன் என்று அழைக்கப்படுகிறது விளைவு பிரமாணம் எப்போதும் கற்பவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டும் இது எங்களைப் பொறுத்தவரை கொஞ்சம் தெளிவற்றதாகிவிடும் பின்னர் நிபந்தனை விளைவுகள் எப்போதுமே முக்கியமான நிபந்தனைகளை விவரித்தன செயல்திறன் முக்கியமானதாக இருந்தால் அது முக்கியமானது எடுத்துக்காட்டாக பள்ளி அளவில் ஒரு மாணவர் காகிதம் மற்றும் பென்சிலில் 7 இலக்க எண்களைக் கூட்ட முடியும் அதாவது காகிதம் மற்றும் பென்சில் பயன்படுத்தும் நிபந்தனையுடன் நான் அந்த நிபந்தனையை கூட அமைக்க தேவையில்லை காகிதம் மற்றும் பென்சிலுக்கு பதிலாக நான் எதையும் குறிப்பிட்டு எழுதவில்லை எனவே மாணவர் ஒரு கால்குலேட்டர் காகிதம் மற்றும் பென்சில் அல்லது ஒரு மடிக்கணினி அல்லது வேறு வழிகளைப் பயன்படுத்த வரவேற்கப்படுகிறார் எனவே நிபந்தனை 'ஏதேனும் இருந்தால்' என்றால் அது விருப்பமானது பின்னர் அளவீட்டு முறைக்கு வருவோம் சாத்தியமான போதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்திறனின் அளவுகோலை ஒரு விளைவு செயல்திறன் என்று ஒரு அறிவிப்பு மட்டுமே நான் கொண்டிருக்க முடியும் ஆண்டர்சன் ப்ளூமின் படி அதே கற்றல் விளைவுகள் அல்லது அறிவுறுத்தல் நோக்கங்கள் இது ஒரு பொதுவான முகவுரையை கொண்டிருக்கும் 'மாணவனால் முடியும்' என்பது ஒரு பொதுவான முகவுரை அதாவது நான் எழுதினாலும் இல்லாவிட்டாலும் பாட விளைவு அறிக்கையை நான் படிக்கும்போதெல்லாம் மாணவனால் முடியும் என நான் அதைப் படிப்பேன் இந்த குறிப்பிட்ட முகவுரை ஒரு வினைச்சொல் சொற்றொடரைப் பின்பற்ற வேண்டும் அது ஒற்றை வினைச்சொல்லாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது வினைச்சொல்லாக இருக்கலாம் சொற்றொடர் மற்றும் சொற்றொடரின் ஒரு பொருள் அந்தச் செயலுக்கான பொருளில் நீங்கள் என்ன செயல்படுகிறீர்கள் வினைச்சொல் சொற்றொடர் 6 அறிவாற்றல் நிலைகளில் ஏதேனும் ஒன்றைச் சேர்ந்த மன செயல்முறையைக் கூறுகிறது மற்றும் சொற்றொடரின் பொருள் அறிவின் வகையைக் கூறுகிறது அது செயல்படுகிறது எனவே ஆண்டர்சன் ப்ளூம் சொற்றொடரின் சொற்கள் வினைச்சொல் மற்றும் பொருள் ஆகியவற்றைப் பயன்படுத்தினர்

மேகரால் களங்களில் நிச்சயமாக விளைவு அறிக்கையின் முன்மொழியப்பட்ட அமைப்பு பொதுவான முகவுரைக்கு கூடுதலாக செயல் அறிவு நிலை மற்றும் அளவுகோல்களைக் கொண்டுள்ளது எனவே இது நாங்கள் முன்வைக்கும் CO அறிக்கையின் கட்டமைப்பாகும் இதை நாங்கள் "செயல்" என்று அழைக்கிறோம் இது ஒரு அறிவாற்றல் மன உணர்வு தொடங்க வேண்டும் "அறிவு" என்பது நான்கு அறிவு வகைகளில் ஏதேனும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அறிவைக் குறிக்கிறது அது ஒருவரிடமிருந்து மட்டுமல்ல இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம் அல்லது நான்கு அறிவு வகைகளாகவும் இருக்கலாம் "நிபந்தனை" என்பது கற்பவர் பின்பற்ற எதிர்பார்க்கும் செயல்முறையையோ அல்லது "செயலை" செய்ய வேண்டிய நிபந்தனையையோ குறிக்கிறது எடுத்துக்காட்டாக மாணவர் எதையாவது அளவிடு செய்ய விரும்பினால் அந்த குறிப்பிட்ட செயலைச் செய்ய ஆய்வகத்தில் எந்த குறிப்பிட்ட உபகரணங்களைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் அது ஒரு நிபந்தனையாகிறது அளவீட்டு முறை அல்லது அளவுகோல் என்பது செயலைச் செய்வதற்கான ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவைக் குறிக்கும் அளவுருக்களைக் குறிக்கிறது இது ஒரு விருப்ப காரணி எனவே ஒரு CO அறிக்கையில் நடவடிக்கை அறிவு நிபந்தனை மற்றும் அளவீட்டு முறை ஆகிய 4 கூறுகள் உள்ளன நிபந்தனை மற்றும் அளவுகோல் ஆகியவை கட்டாயமானது இல்லை எப்போதாவது நீங்கள் இரண்டு செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்த விரும்பலாம் எந்த நிபந்தனைகளின் கீழ் நாம் பயன்படுத்த விரும்புகிறோம் ஒரே அறிவின் கூறுகளின் தொகுப்பில் ஒரு மாணவர் செய்ய வேண்டிய இரண்டு அறிவாற்றல் செயல்முறைகள் உள்ளன இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மட்டுமே இரண்டு செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்த வேண்டும் இதை வெறுமனே பயன்படுத்தக்கூடாது "ஏனென்றால் நான் நிறைய எழுதியுள்ளதால் இரண்டைக் கொண்டு வந்து இரண்டு அறிக்கைகளுக்கும் இடையில் மற்றும் என்று எழுதுகிறேன்" இல்லை இரண்டு CO களை ஒன்றோடு இணைக்க நீங்கள் இரண்டு செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்த முடியாது எடுத்துக்காட்டாக நிதி ஓட்டம் மற்றும் பணப்புழக்கத்தைப் பயன்படுத்தி நிதிநிலை அறிக்கையைத் தயாரித்து விளக்குங்கள் அதன் அறிவு பகுதி என்பது நிதி ஓட்டம் மற்றும் பணப்புழக்கத்தைப் பயன்படுத்திய நிதி அறிக்கை நிதி அறிக்கை என்பது அறிவு உறுப்பு நிதி ஓட்டம் மற்றும் பணப்புழக்கம் ஆகியவற்றைப் பயன்படுத்துவது நிபந்தனைகள் அறிக்கையைத் தயாரிப்பது முக்கியம் மற்றும் நிதி அறிக்கையை விளக்குவதும் சமமாக முக்கியமானது அதாவது அறிவாற்றல் செயல்பாடுகள் இரண்டும் ஒரே அறிவு உறுப்பு மற்றும் ஒரே நிலையில் உள்ளன இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மட்டுமே இரண்டு செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது சில மாதிரிகள் வென்ட்வொர்த் செய்வது போன்றது அறிவு பகுதி "சாய்வு" இது கருத்து பகுதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒரு செயல்முறை உள்ளது நிபந்தனை என்ன கொடுக்கப்பட்ட நிலப்பரப்பு வரைபடத்திலிருந்து நீங்கள் வென்ட்வொர்த் முறையைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் சாய்வை தீர்மானிக்க வேண்டும் அதற்கான எந்த அளவுகோல்களையும் குறிப்பிடவில்லை எனவே இவைகள் இந்த மாதிரியின் கூறுகள் ஆகும் மாதிரி 2 ஒரு திருகு சுருள் நிறை இல்லை

மாதிரி 3 ஹார்டி வெயின்பெர்க் வகையை சார்ந்தது அறிவு என்பது மக்கள்தொகை மரபியல் ஆகும் இது கருத்தியல் மற்றும் நடைமுறை அறிவின் கீழ் வருகிறது நிபந்தனை என்பது ஹார்டி வெயின்பெர்க் சட்டத்தைப் பயன்படுத்துவது எந்த அளவுகோலும் இல்லை மாதிரி 4 கண்ட சறுக்கல் தட்டு டெக்டோனிக்ஸ் என்ற கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் செயல் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு கூறுகள் கண்ட சறுக்கல் தட்டு டெக்டோனிக்ஸ் மற்றும் ஐசோஸ்டேசி மற்றும் அனைத்தும் கருத்தியல் எந்த நிபந்தனையும் அளவுகோலும் இல்லை மாதிரி 5 குரோன்பாக் ஆல்பா முறை மற்றும் சோதனை முடிவுகள் சோதனை முடிவுகளில் மட்டுமே பணியாற்ற வேண்டும் மற்றும் க்ரோன்பாக் ஆல்பா முறை மற்றும் அளவுகோலைப் பயன்படுத்துவது இரண்டு தசம இடங்கள் வரை துல்லியமானது எனவே இந்த மாதிரியின் விஷயத்தில் அனைத்து கூறுகளும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி அறிக்கைகளை வகைபிரித்தல் குறிக்கிறது

இப்போது வரை வழங்கப்பட்ட அறிவு அல்லது இப்போது வரை நாங்கள் வழங்கிய நடைமுறைகளின் அடிப்படையில் உங்களுக்குத் தெரிந்த பாடங்களிலிருந்து வழங்கப்பட்ட கட்டமைப்பில் மூன்று பாட விளைவுகளை எழுதி அவற்றை ஏபி அட்டவணையில் கண்டறிக இது முதல் நிலை பயிற்சியாகும் அடுத்த யூனிட்டில் அதைப் பார்ப்போம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய பல நிபந்தனைகள் உள்ளன நீங்கள் ஒரு நல்ல பாட விளைவை எழுதும்போது நாங்கள் சில மாதிரி பாட விளைவுகளைக் காண்பிப்போம் மேலும் அந்த பாட விளைவு அறிக்கைகளை எழுதுவதில் பிழைகள் இருப்பதைக் கண்டுபிடிக்குமாறு கேட்கிறோம் மிக்க நன்றி